உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நாம் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதன் அடிப்படையை பற்றி கற்றுக் கொண்டிருக்கின்றோம் மற்றும் இன்று மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதன் மேலும் சில நுணுக்கங்களை பற்றி விவாதிக்கப் போகிறோம் அல்லது மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதன் மற்ற அடிப்படை விஷயங்களைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் நான் இதனை மிகவும் மெதுவாக எடுத்து செல்கின்றேன் ஏனென்றால் நாம் அடிப்படையைப் பற்றி தெளிவாக இருந்தோமென்றால் இத்தகைய நுட்பங்களை செயல்படுத்துவதற்கான அடிப்படை விஷயங்களில் தெளிவாக இருக்கின்றோமென்றால் அல்லது ஒரு நிறுவனத்தில் உள்ள மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதன் வெவ்வேறு நுட்பங்களைப் பற்றி தெரிந்து இருக்கின்றோமென்றால் பாடத்தைப் பற்றி மற்றும் இந்தப் பாடத்தின் அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொள்ள மிகவும் பயனுள்ளதாகவும் உதவியாகவும் இருக்கும் எனவே வலுவான அடித்தளத்தை அமைப்பது என்பது தேவையானது என்பதை நான் கண்டறிந்துள்ளேன் அல்லது நினைக்கின்றேன் எனவே மெதுவாகவும் சீராகவும் நாம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் நான் நேரடியாக மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதன் நுட்பங்களுக்கு நுழையப்போவதில்லை அவற்றிற்கு உங்களை வரும் வகுப்புகளில் கொண்டு செல்கின்றேன் ஆனால் தொடக்கத்தில் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் சம்பந்தமான அடிப்படைகளை பற்றி விவாதிக்கலாம் இவை இந்தப் பாடத்தை நன்கு புரிந்துகொள்ள பயனுள்ளதாகவும் உதவிகரமாகவும் இருக்கும் எனவே இப்பொழுது சில வகையான நுட்பங்களைப் பற்றி பேசப் போகின்றோம் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதில் பிளானிங் மற்றும் கண்ட்ரோலிங் ஆகியவற்றின் பொருத்தங்களைப் பற்றி இப்பொழுது நாம் பேசப் போகின்றோம் நான் ஏற்கனவே சொன்னதுபோல இதற்கென தனியான நுட்பங்கள் எதுவும் இல்லை இது மற்ற பாடங்களில் இருந்து அல்லது மற்ற கணக்கியல் கிளைகளான பைனான்சியல் அக்கவுன்டிங் மற்றும் காஸ்ட் அக்கவுன்டிங் ஆகியவற்றிலிருந்து தகவல்களை பெற்றுக் கொள்கின்றது ஆனால் அது ஒரு நிறுவனத்தை எவ்வாறு வழிநடத்துவது என்பதற்கான உதவியை வழங்குகின்றது மற்றும் பிளானிங் மற்றும் கண்ட்ரோலிங் ஆகிய இரண்டும் ஒரு நிறுவனத்தை மேலாண்மை செய்வதற்கான மிக மிக முக்கியமான கூறாகும் எனவே பிளானிங் என்பதை பற்றி நினைக்கும் பொழுது இது இல்லாமல் நாம் முன்னோக்கி செல்ல முடியாது இது தேவையான பாதையை உருவாக்குவதாகும் அல்லது குறிக்கோள்களை அமைப்பது ஆகும் அல்லது எந்த வழியில் நாம் செல்ல வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்வது ஆகும் எனவே பிளானிங் என்பது எந்த ஒரு நிறுவனத்துக்கும் மிக முக்கியமான விஷயமாகும் மற்றும் இதற்கு வெவ்வேறு எல்லைகள் உள்ளன நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் பிளான்னிங் என்ற ஒன்று உள்ளது அது மிக நீண்ட காலத்துக்கு உரியதாகும் அடுத்ததாக நம்மிடம் நீண்ட கால பிளான்னிங் என்பது உள்ளது அது மூன்று முதல் ஐந்து வருடங்கள் கால அளவை கொண்டதாகும் அடுத்ததாக நம்மிடம் வருடாந்திர திட்டங்கள் என்பவை உள்ளன 6 மாதத்திற்கான திட்டங்கள் உள்ளன மூன்று மாதத்திற்கான திட்டங்கள் உள்ளன ஒரு வாரத்திற்கான திட்டங்கள் உள்ளன எனவே திட்டங்கள் என்பவை எந்த ஒரு நிறுவனத்துக்கும் மிக முக்கியமான ஒன்றாகும் மற்றும் நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய நினைக்கின்றீர்கள் நோக்கங்களை அடைய விரும்புகின்றீர்கள் என்றால் முன்கூட்டியே திட்டமிடுவது எப்போதும் சிறந்தது மற்றும் பயனுள்ளது ஆகும் எனவே மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பது உண்மையாகவே எவ்வாறு திட்டமிடுவது எவ்வாறு சிறந்த முறையில் திட்டமிடுவது என்பதை வலியுறுத்துகின்றது எனவே எவ்வாறு முடிவெடுப்பது என்ன செய்ய வேண்டும் என அனைத்தும் திட்டமிடப்பட வேண்டும் எனவே முடிவெடுத்தல் என்பது என்ன சில நோக்கங்களை அடைவதற்காக வடிவமைக்கப்பட்ட மாற்று நடவடிக்கைகளை தேர்ந்தெடுப்பது எனவே இது மாற்று நடவடிக்கைகளிலிருந்து நோக்கம் நிறைந்த தேர்ந்தெடுத்தல் ஆகும் உங்களுக்கு மாற்று நடவடிக்கைகளின் தொகுப்பு இருக்கின்றதென்றால் அதில் எந்த விருப்பம் நமக்கு சரியானதாக இருக்கும் என்பதைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் எது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் எது நிறுவனத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அங்கு ஆறு மாதம் அல்லது ஒரு வருடத்திற்கு பிறகு நாம் அடைய விரும்பும் நிலையை கண்டறிய பிளானிங் என்பது தேவைப்படுகின்றது அடுத்த காலகட்டத்திற்க்கான முடிவெடுத்தல் தொடங்கும் முன் நம்முடைய விற்பனை என்பது பத்தாயிரம் யூனிட்டுகள் நாம் இப்பொழுது 12000 யூனிட்டுகள் அல்லது 15000 யூனிட்டுகள் அடைய விரும்புகிறோம் அதனை எவ்வாறு அடைவது அங்கு முடிவெடுத்தல் என்பது தேவைப்படுகின்றது ஆனால் எங்கு செல்லவேண்டும் என்பதை கண்டறிய திட்டமிடுதல் என்பதை பயன்படுத்தலாம் அல்லது முன்னோக்கி பார்க்கலாம் என்ன செய்யவேண்டும் எப்படி செய்யவேண்டும் எங்கு செல்ல வேண்டும் நான் ஏற்கனவே உங்களிடம் சொல்லியிருந்தேன் அதாவது பிளானிங் என்பது இல்லாமல் கண்ட்ரோலிங் என்பது சாத்தியமில்லாதது இதுதான் மேலாண்மை செயல் முறையின் முக்கியமான அங்கமாகும் எனவே முதலில் நாம் திட்டமிட வேண்டும் அடுத்ததாக அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் மற்றும் நாம் எத்தகைய திட்டமிட்டாலும் சரி அத்தகைய திட்டங்களை அடைய முடியுமா அல்லது அத்தகைய நோக்கங்களை அடைய முடியுமா அல்லது அத்தகைய மைல் கற்களை அடைய முடியுமா என்பதை கண்டறிய வேண்டும் நம்முடைய உண்மையான செயல்திறன் என்பது திட்டமிட்டதை விட அதிகமாக இருக்குமென்றால் உண்மையாக அது நல்ல விஷயம் ஆனால் நாம் மாறுபாட்டை பார்க்க வேண்டும் மற்றும் அதை ஆராய வேண்டும் உண்மையான செயல்பாடு என்பது திட்டமிட்டதை விட குறைவாக இருக்குமென்றால் இத்தகைய சூழ்நிலையிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அங்கு மாறுபாடு என்பது உள்ளது இது எதிர்மறை மாறுபாடு மற்றும் நாம் அதற்கான காரணத்தை கண்டறிய வேண்டும் எனவே அத்தகைய மாறுபாடுகள் பிற்காலத்தில் ஏற்படாது எனவே பிளானிங் மற்றும் கண்ட்ரோலிங் என்பவை இரண்டு முக்கியமான நுட்பங்களாகும் அவை திறம்பட மற்றும் அழகாக சரியாக இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன அல்லது இந்த கணக்கியல் கிளையில் கொடுக்கப்பட்டுள்ளன இங்கு பிளானிங் சம்பந்தமான வெவ்வேறு நுட்பங்களைப் பற்றி படிக்கப் போகிறோம் அது பட்ஜெட்டாக கூட இருக்கலாம் நமக்கு வெவ்வேறு வகையான படிக்கட்டுகள் உள்ளன நம்மிடம் மாஸ்டர் பட்ஜெட் என்ற ஒன்று உள்ளது ப்ளெக்சிபில் பட்ஜெட் என்ற ஒன்று உள்ளது கேஷ் பட்ஜெட் உள்ளது ஆப்பரேட்டிங் பட்ஜெட் உள்ளது சேல்ஸ் பட்ஜெட் உள்ளது சேல்ஸ் கலக்ஷன் பட்ஜெட் பர்ச்சேஸ் பேமெண்ட் பட்ஜெட் உள்ளது இந்த பட்ஜெட்டுகள் அனைத்தை பற்றியும் மிக விரிவாக நாம் பேசப் போகின்றோம் மற்றும் படிக்க போகின்றோம் பட்ஜெட்டிங் என்பதைப் பற்றி நீங்கள் ஏற்கனவே தெரிந்து வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் ஆனால் எவ்வாறு மதிப்பு அடிப்படையிலான பட்ஜெட்டை தயார் செய்வது என்பதை பற்றி நான் உங்களிடம் விவாதிக்க போகின்றேன் இன்றைய சூழ்நிலையில் அனைத்து நிறுவனங்களும் பட்ஜெட்டேட் பாலன்ஸ் சீட் என்பதை வெவ்வேறு கால அளவுகளுக்கு தயாரிக்கின்றன சில நிறுவனங்கள் 6 மாதத்திற்கான பேலன்ஸ் ஷீட்டை தயார் செய்கின்றனர் சில நிறுவனங்கள் காலாண்டுக்கான பேலன்ஸ் ஷீட்டை தயார் செய்கின்றன சில நிறுவனங்கள் ஒரு மாதத்திற்கான பேலன்ஸ் சீட்டை தயார் செய்கின்றன மற்றும் திறமையான நிறுவனங்கள் மற்றும் மிகத் திறமையான தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளைக் கொண்ட நிறுவனங்கள் மற்றும் போதுமான அளவில் வளங்களை கொண்டுள்ள நிறுவனங்கள் ஒரு வாரத்திற்கான பேலன்ஸ் ஷீட்டை கூட தயார் செய்கின்றார்கள் மற்றும் ஒவ்வொரு நிறுவனமும் வருடாந்திர பேலன்ஸ் ஷீட்டை தயார் செய்தே ஆகவேண்டும் எனவே நாம் முன் நோக்கி நகர்வதற்கு முன்னால் ஏதாவது ஒன்றை செயல்படுத்துவதற்கு முன்னால் பட்ஜெட்டேட் பாலன்ஸ் ஷீட் பட்ஜெட்டேட் புரோஃபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் ஆகியவற்றை வெவ்வேறு கால அளவுகளுக்கு பட்ஜெட் என்பதன் மூலம் தயார் செய்து விட்டோமென்றால் அது ஒரு சிறந்த வழிகாட்டி வரைபடமாக அல்லது பாதை வரை படமாக அமையும் பின்னர் அதில் நாம் பயணம் செய்யலாம் பிளானிங் மற்றும் கண்ட்ரோலிங் என்பவை இரண்டு முக்கியமான நுட்பங்கள் ஆகும் மற்றும் அவற்றை பற்றி மிக விரிவாக நாம் படிக்க போகின்றோம் பிளானிங் மற்றும் கண்ட்ரோலிங் ஆகியவை என்னவென்றால் அவற்றின் அமைப்பை நீங்கள் உற்று நோக்கும் பொழுது அதனுடைய மொத்த அமைப்பை உற்று நோக்கும் பொழுது இங்கு பிளானிங் என்பதுடன் தொடங்குகின்றோம் இது பிளானிங் மற்றும் இது கண்ட்ரோலிங் ஆகும் மற்றும் நாம் எவ்வாறு திட்டமிடுகின்றோம் நாம் பட்ஜெட் என்பதை தயார் செய்கின்றோம் நான் ஏற்கனவே உங்களிடம் விவாதித்தது போல பட்ஜெட் மற்றும் தனித்துவமான அறிக்கைகளை தயார் செய்கிறோம் அடுத்ததாக தனித்துவமான பைனான்சியல் அக்கௌண்டிங் சிஸ்டம் என்ற ஒன்று உள்ளது அது நமக்கு முதலாவதாக பட்ஜெட்டேட் பாலன்ஸ் சீட் என்பதை வழங்குகின்றது மற்றும் அது நிறுவனம் உண்மையான செயல்பாட்டுக்கு செல்லும்பொழுது உங்களுக்கு உண்மையான பேலன்ஸ் ஷீட்டை மற்றும் உண்மையான புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் என்பதை கொடுக்க உதவுகின்றது எனவே அவற்றை நாம் தயார் செய்கின்றோம் அடுத்ததாக பட்ஜெட்டேட் பாலன்ஸ் சீட் என்பதை ஆக்ச்வால் பேலன்ஸ் ஷீட் என்பதுடனும் பட்ஜெட்டேட் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் என்பதை ஆக்ஷ்வல் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் என்பதுடனும் ஒப்பிடுவோம் எனவே இங்கு நாம் என்ன செய்கின்றோம் நாம் கண்ட்ரோலிங் என்ற பணியை செய்கின்றோம் நிதியியல் தகவல்கள் என்பவை நமக்கு உதவியாக இருக்கின்றன ஆனால் அத்தகைய தகவல்களை எவ்வாறு மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்ற பாடத்தில் பயன்படுத்த போகின்றோம் எனவே பிளானிங் என்பதையும் பட்ஜெட் என்பதன் உதவியுடன் செய்தோம் அடுத்ததாக உண்மையான உற்பத்திக்கு சென்றோம் மற்றும் அடுத்தபடியாக நமக்கு உண்மையான உற்பத்தி மற்றும் விற்பனை மற்றும் நமக்கு உண்மையான வெளியீடு என்பது கிடைத்தது மற்றும் திட்டமிடப்பட்ட வெளியீட்டுடன் உண்மையான வெளியீட்டை ஒப்பீடு செய்தோம் அடுத்ததாக பிளானிங் மற்றும் கண்ட்ரோலிங் ஆகிய இரண்டும் நமக்கு இருந்தது ஆனால் அவற்றுக்கு இடையே பைனான்சியல் அக்கவுண்டில் பிராசஸ் என்பது உதவி புரிவதாக இருந்தது அடுத்ததாக நாம் பர்பாமன்ஸ் ரிப்போர்ட் என்பதை தயாரிக்கிறோம் நாம் திட்டமிட்ட செயல்பாடு மற்றும் உண்மையான செயல்பாடு ஆகியவை வெவ்வேறாக இருக்கும் பொழுது பர்பாமன்ஸ் ரிப்போர்ட் என்பதை தயாரிக்க வேண்டும் மற்றும் வேறுபாட்டை கண்டறிய வேண்டும் மற்றும் பட்ஜெட்டிங் என்ற செயல்ப்பாட்டில் மற்றும் கணக்கியல் தகவல்களை உருவாக்குவதில் வெவ்வேறு பங்குதாரர்கள் நமக்கு தேவையான தகவல்களை வழங்கி உதவி புரிகிறார்கள் முதலாவது வாடிக்கையாளர் சேவை அவர்கள் நாம் எங்கே இருக்கிறோம் எங்கு செல்ல வேண்டும் மற்றும் நம்முடைய பொருட்கள் அல்லது சேவைகள் எந்த அளவு வாடிக்கையாளர்களால் விரும்பப்படுகின்றன என்பதை பற்றி வழிகாட்டுவார்கள் நாம் போட்டியாளர்களை பற்றி ஆராய்ந்து பார்க்க செல்கின்றோம் அதாவது அவர்கள் முன் நோக்கி நகர்வதற்காக எவ்வாறு திட்டமிடுகிறார்கள் அதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் மற்றும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லது என்ன செய்ய அவர்கள் திட்டமிட்டு உள்ளார்கள் என்பதை பற்றி ஆராய்வோம் அதன் அடிப்படையில் போட்டி என்பது மிகவும் கடுமையானதாக சந்தையில் இருக்கின்றது என்றால் மற்றும் நம்முடைய நோக்கங்களை அடைவது என்பது மிகவும் கடினமானது என்பதை கண்டறிந்துவிட்டால் சிறிதளவு பணத்தை விளம்பரத்துக்காக செலவு செய்வோம் மற்றும் அவர்கள் சந்தையில் புது பொருட்கள் அல்லது சேவைகளை அறிமுகம் செய்கிறார்கலென்றால் அதன் வெற்றி அல்லது தோல்வியை கண்டறிய முயற்சி செய்வோம் எனவே இத்தகைய அனைத்து மூலங்களும் அதாவது வாடிக்கையாளர்கள் போட்டியாளர்கள் விளம்பர செயல்பாடு அடுத்ததாக புது பொருட்கள் ஆகியவை வருங்காலத்திற்கான திட்டமிட்ட தகவல்கள் என்பதை தயார் செய்ய உதவுகின்றன எனவே பிளானிங் மற்றும் கண்ட்ரோலிங் செயல்முறையில் பட்ஜெட் பைனான்சியல் இன்பர்மேஷன் வாடிக்கையாளர் போட்டியாளர்கள் விளம்பர செயல்பாடு புதிய பொருட்களின் வெற்றி அல்லது தோல்வி என்பவை நமக்கு உதவிபுரிகின்றன இங்குதான் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதன் முக்கியத்துவம் உள்ளது உங்களிடம் தகவல்கள் என்பவை உள்ளன அதாவது வாடிக்கையாளர் சேவை என்பது உள்ளது போட்டியாளர் ஆய்வு என்பது உள்ளது திட்டமிடப்பட்ட மற்றும் உண்மையான செயல்பாடு என்பது உள்ளது உங்களிடம் புதிய பொருட்களின் செயல்பாடு குறித்த தகவல்கள் உள்ளன உங்களிடம் பைனான்சியல் அக்கவுண்டிங் சம்பந்தமான தகவல்கள் உள்ளன ஆனால் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது அத்தகைய தகவல்களை எவ்வாறு முடிவெடுத்தல் என்பதற்கு பயன்படுத்துவது அத்தகைய தகவல்களை அடிப்படையாகக் கொண்டு எவ்வாறு முடிவெடுப்பது அத்தகைய திறன்கள்தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌன்டன்ட் என்பவர்களுக்கு தேவைப்படுகின்றது அல்லது அவர்களால் அடையப்பட வேண்டியது ஒன்றாகும் எனவே இந்த இடத்தில் மேனேஜ்மென்ட் ப்ராசஸ் என்பதை வைக்கின்றோம் மேனேஜ்மென்ட் ப்ராசஸ் என்பது என்ன அது பிளானிங் மற்றும் கண்ட்ரோலிங் ஆகும் உள்ளார்ந்த கணக்கியல் அமைப்பு என்பது நமக்கு பிளானிங் மற்றும் கண்ட்ரோலிங் ஆகியவற்றை செய்ய உதவுகின்றது மற்றும் அடுத்ததாக நாம் பர்பாமன்ஸ் ரிப்போர்ட் என்பதை நாம் தயாரிக்கிறோம் மற்றும் பர்பாமன்ஸ் ரிப்போர்ட் என்பதற்கு செல்கின்றோம் அதாவது நாம் கண்ட்ரோலிங் என்பதை பயன்படுத்துகிறோம் என்பதை இது குறிக்கின்றது மற்றும் தற்போதைய செயல்திறன் செயல்முறையில் எது தவறாக சென்றுள்ளது என்பதை கண்டறிய முயற்சி செய்வோம் மற்றும் தற்போதைய செயல்திறனில் கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில் அடுத்த காலத்திற்கான பிளானிங் என்பதை செய்வோம் எனவே அடுத்த முறை இத்தகைய சூழ்நிலைகள் வராது நாம் எந்த ஒரு தவறையும் இழைக்க மாட்டோம் மற்றும் நாம் எந்த நோக்கத்தை அடைய விரும்புகிறோமோ அதனை எளிமையாக அடைந்து விடுவோம் எனவே பிளானிங் மற்றும் கண்ட்ரோலிங் ஆகியவற்றின் முக்கியத்துவம் என்ன என்று புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே இப்பொழுது பட்ஜெட் என்பதைப் பற்றியும் அதன் பங்கு பற்றியும் இங்கு பேசப் போகின்றோம் அது செயல் திட்டத்தின் அளவு வெளிப்பாடு ஆகும் மற்றும் பிளானிங் என்பதை ஒன்று சேர்க்கவும் அவற்றை நிறுவனத்தில் செயல்படுத்தவும் பயன்படுகின்றது பட்ஜெட் என்பவை மேனேஜ்மெண்ட் பிளானிங் என்பதை செயல்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் பயன்படும் சாதனம் ஆகும் உங்களிடம் பட்ஜெட் இருக்கும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் நிறுவனத்தில் உள்ள ஒவ்வொரு பணியாளருக்கும் ஒவ்வொரு நிலையில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் நிறுவனம் அவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது என்பதை நாம் எளிமையாக வலியுறுத்த முடியும் மற்றும் உங்களுடைய செயல்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு இல்லையென்றால் அல்லது பட்ஜெட் அளவுக்கு இல்லையென்றால் ஆராயப்படும் மற்றும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதைச் சொல்ல உதவுகின்றது எனவே செயல்பாட்டின்போது இருக்கக்கூடிய வளங்கலை சரியாக பயன்படுத்துவதற்கு திட்டமிட மற்றும் அதற்கான வசதியை ஏற்படுத்த கூடிய ஒரு முக்கியமான கருவியாகும் மற்றும் நம்முடைய பிளானிங் என்பது வெற்றியடைந்ததா என்பதை தெரிந்துகொள்ள முடியும் மற்றும் அங்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்குமென்றால் அவற்றை அடுத்த செயல்முறையில் நீக்க முடியும் அல்லது அதிகமான செயல்பாட்டை பெற்றுவிட்டால் நம்முடைய நோக்கங்களை பிளானிங் என்பதன் வரையெல்லையை திட்டமிடுதல் என்ற நிலையில் நோக்கங்களை மேம்படுத்தி நம்மால் மிகப் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் சரியா இப்பொழுது நாம் பர்பாமன்ஸ் ரிப்போர்ட் என்பதைப் பற்றி பேசப் போகின்றோம் பர்பாமன்ஸ் ரிப்போர்ட் என்பது மிக மிக ஆர்வமுள்ள அங்கமாகும் பிளானிங் மற்றும் கண்ட்ரோலிங் என்ற செயல் முறையில் நான் விவாதித்தது போல பர்பாமன்ஸ் ரிப்போர்ட் இது அடிப்படையில் திட்டமிட்ட வெளியீட்டை உண்மையான வெளியீட்டுடன் ஒப்பிடுவது சரிதானே பர்பாமன்ஸ் ரிப்போர்ட் என்பது கண்ட்ரோலிங் என்பதை முறைபடுத்துகின்றது மற்றும் வெளியீட்டை திட்டமிட்ட இலக்குடன் ஒப்பீடு செய்து ஃபீட்பேக் என்பதை நமக்குக் கொடுக்கின்றது மற்றும் மாறுபாடு என்பதை முன்னிலைப்படுத்துகின்றது எனவே திட்டமிட்ட செயல் பாட்டை உண்மையான செயல்பாட்டுடன் ஒப்பிடும்பொழுது உங்களால் வித்தியாசத்தை கண்டறிய முடியும் திட்டமிட்ட செயல்பாடு என்பது உண்மையான செயல்பாட்டுக்கு சமமாக இருக்குமென்றால் அங்கு மாறுபாடு என்பது 0 ஆனால் உண்மையான செயல்பாடு என்பது திட்டமிடப்பட்ட செயல்பாட்டுக்கு அதிகமாக இருக்குமென்றால் அது மாறுபாடு எனப்படும் அது நேர்மறை மாறுபாடு எனப்படும் மற்றும் உண்மையான செயல்பாடு என்பது திட்டமிட்ட செயல் பாட்டுக்கு குறைவாக இருக்குமென்றால் அது எதிர்மறை மாறுபாடு எனப்படும் அது மிகப்பெரிய கவலையாகும் ஏன் அங்கு மாறுபாடு வந்தது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எதனால் அந்த இலக்கை அடைய முடியவில்லை எங்கு குறைபாடு என்பது இருந்தது மற்றும் அவற்றை எவ்வாறு நம்மால் நீக்கமுடியும் மாறுபாடு என்பது திட்டம் என்பதிலிருந்து உண்மையான செயல்பாடு என்பது விலகிச் செல்வது ஆகும் எனவே இனிவரும் காலங்களில் எவ்வாறு நம்முடைய செயல்பாட்டை மேம்படுத்த முடியும் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் திட்டமிடல் என்பதை செய்கின்றார்கள் சிலர் திறமையாக திட்டமிடுவார்கள் சிலர் செயலற்ற திட்டங்களை வகுப்பார்கள் ஒவ்வொரு நிறுவனமும் அவர்களுடைய வியாபார செயல்முறையில் திட்டமிடல் என்பதை செய்கின்றார்கள் சில நிறுவனங்கள் மிகவும் சிறப்பாக திட்டமிடுவார்கள் சில நிறுவனங்கள் செயலற்ற திட்டங்களை உருவாக்குவார்கள் ஒவ்வொருவரும் திட்டமிடுகிறார்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கான இலக்கை நிர்ணயம் செய்கின்றார்கள் மற்றும் ஒவ்வொருவரும் தங்களுடைய நிறுவனம் அல்லது அவர்கள் அத்தகைய இலக்குகளை அடைய முடியுமா என்பதைப் பார்ப்பார்கள் இதைத்தான் நாம் என்னவென்று அழைக்கின்றோமென்றால் பர்பாமன்ஸ் ரிப்போர்ட் இது திட்டமிடப்பட்ட தகவல் இது உண்மையான தகவல் மற்றும் இது மாறுபாடு எனப்படும் எடுத்துக்காட்டாக நமக்கு வருமானத்திற்கான திட்டமிடல் என்பது உள்ளது வருமானத்தை ஈட்டுவதற்காக நாம் திட்டமிட்டுள்ளோம் அது விற்பனையாக கூட இருக்கலாம் வருகின்ற ஒரு வாரத்திற்கான விற்பனை என்பது ரூபாய் 25 ஆயிரம் என்று திட்டமிட்டு இருந்தோம் ஆனால் சந்தையில் உண்மையாக நம்மால் 19 ஆயிரம் ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்ய முடிந்தது நம்முடைய விற்பனை என்பது சந்தையில் 19 ஆயிரம் மட்டுமே மற்றும் 6000 ரூபாய் என்பது மாறுபாடு ஆகும் மற்றும் அது எதிர்மறை மாறுபாடு இது அட்வெர்ஸ் வேரியன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது அதனை நீங்கள் நெகட்டிவ் வேரியன்ஸ் அல்லது அட்வர்ஸ் வேரியன்ஸ் என்று கூறலாம் அடுத்ததாக செலவுகள் நாம் 25 ஆயிரம் வருமானமாக பெறவேண்டும் என்று நினைக்கின்றோம் அதாவது விற்பனையின் மூலம் 25 ஆயிரம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதற்காக நாம் 20 ஆயிரம் செலவு செய்ய வேண்டும் இங்கு நாம் எவ்வளவு சேமித்து உள்ளோம் நாம் சேமித்து இருக்கின்றோம் குறைவான பணத்தை மட்டுமே செலவு செய்து இருக்கின்றோம் நாம் 20 ஆயிரத்தை செலவு செய்யவில்லை நாம் 19 ஆயிரம் ரூபாய்க்கு சந்தையில் விற்பனை செய்ய மொத்த உற்பத்தி செய்தோம் அதற்காக 15 ஆயிரம் மட்டுமே செலவு செய்தோம் எனவே இங்கு ஒரு சிறிய அளவு பணத்தை மிச்சபடுத்தியுள்ளோம் மற்றும் அந்த தொகை எவ்வளவு 5 ஆயிரம் ரூபாய் மற்றும் அது பேவரபில் வேரியன்ஸ் ஆகும் எனவே எஃப் என்பது பேவரபில் வேரியன்ஸ் எனவே உங்களால் எதிர்பார்க்கப்படும் நிகர வருமானம் என்பது 5000 ரூபாய் அதாவது நாம் எதிர்பார்த்த நெட் ப்ராபிட் அது ஆப்பரேட்டிங் ப்ராபிட் என்பது 5000 ரூபாய் அது நான்காயிரம் ரூபாயாக குறைந்துள்ளது அதற்கான காரணம் என்னவென்றால் நம்முடைய விற்பனை என்பது 6000 ரூபாய் குறைந்துள்ளது இது எதைக் குறிக்கிறது என்றால் திட்டமிட்ட விற்பனைக்கு எதிரான உண்மையான விற்பனையை மற்றும் நம்முடைய செலவுகள் என்பதும் குறைந்துள்ளன விற்பனை என்பதும் குறைந்துள்ளது எனவே செலவுகள் என்பதும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது செலவுகள் மற்றும் விற்பனைக்கு இடையேயான வித்தியாசம் என்பது ஆயிரம் ரூபாய் மற்றும் அந்த ஆயிரம் ரூபாய் என்பதன் காரணமாக இறுதியாக நமக்கு ஆயிரம் ரூபாய் நெகட்டிவ் வேரியன்ஸ் என்பது கிடைத்துள்ளது நாம் இப்பொழுது அத்தகைய நெகட்டிவ் வேரியன்ஸ் என்பதற்கான காரணத்தை கண்டறிய வேண்டும் எதனால் நம்மால் இலக்கை அடைய முடியவில்லை எதனால் நம்மால் 25 ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியவில்லை அவற்றுக்கான காரணத்தை இப்பொழுது நாம் கண்டறிய வேண்டும் நீங்கள் சந்தையில் விற்பனை செய்யும் பொழுது வேரியன்ஸ் என்பதற்கு இரண்டு முக்கியமான காரணங்களாக இருக்கலாம் முதலாவது பொருளின் தரம் நீங்கள் சந்தையில் விற்பனை செய்ய விரும்பும் பொருட்களின் அளவு மற்றும் 2 சந்தையில் நீங்கள் விற்பனை செய்ய விரும்பும் விலை இப்பொழுது ஒரு மிக விரிவான ஆய்வை மேற்கொண்டு இருக்கிறீர்களென்றால் அதாவது நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் பிராசஸ் என்பதன் கீழ் ஒரு மிக விரிவான ஆராய்ச்சியை மேற்கொள்ள போகின்றீர்கள் நாம் அதை கண்டறிய முயற்சி செய்கின்றோம் அடுத்து 25 ஆயிரம் யூனிட்டுகள் விற்பனை செய்ய நாம் விரும்பினோம் மற்றும் ஒரு யூனிட் விற்பனை விலை என்பது ஒரு ரூபாய் எனவே நாம் எதிர்பார்த்த தொகை என்பது 25 ஆயிரம் ரூபாய் எனவே விற்பனை யூனிட்களின் அளவு குறைந்ததா அல்லது விற்பனை விலை குறைந்ததா என்பதை கண்டறிய வேண்டும் 25 ஆயிரம் யூனிட்டுகள் விற்பனை என்பது சாத்தியமானதாக இருந்திருக்கலாம் ஆனால் அதை ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம் அதனை நாம் ஒரு ரூபாய்க்கு குறைவாக விற்பனை செய்துள்ளோம் அதாவது மொத்த விற்பனை என்பது 19 ஆயிரம் ரூபாய் எனவே இது ஏதாவது ஒரு வழியில் சாத்தியமானதாக இருக்கும் அது ஒரு காரணமாக இருந்திருந்தால் யாரும் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் எதிர்பார்த்த விற்பனை அளவு என்பது இருபத்தைந்தாயிரம் யூனிட்டுகள் மற்றும் நம்மால் 25ஆயிரம் யூனிட்டுகள் சந்தையில் விற்பனை செய்ய முடிந்தது ஆனால் ஒரு யூனிட்டுக்கான விற்பனை விலை என்பது ஒரு ரூபாய் அல்ல அது ஒரு ரூபாயை விட குறைவாக உள்ளது அதன் காரணமாகத்தான் விற்பனை என்பது 6 ஆயிரம் ரூபாய் குறைந்துள்ளது இது கட்டுப்படுத்த இயலாத காரணி என்று அழைக்கப்படுகின்றது நாம் மாறுபாட்டை ஆய்வு செய்யப் போகின்றோம் ஆனால் சந்தை விலை என்பது வெளி காரணிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றது அவை உள் காரணிகளால் கட்டுப்படுத்த முடியாதவை என்று முடிவுக்கு வருவோம் நிறுவனம் விற்பனை செய்யக்கூடிய விற்பனை பிரதிநிதி அல்லது தயாரிக்கக்கூடிய தயாரிப்பு துறை அல்லது நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய வேறு எந்த ஒரு நபரும் சந்தையில் ஏற்பட்ட இந்த மாற்றத்திற்கான பொறுப்பை ஏற்க மாட்டார்கள் அவர்கள் சந்தையில் ஏற்படக் கூடிய எந்த ஒரு மாற்றத்திற்கும் பொறுப்பேற்க மாட்டார்கள் ஏனென்றால் விற்பனை விலை என்பது வெளிகாரணிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றது எனவே விலை என்பது போட்டியாளர்களால் அளிப்பு என்பது அதிகமானதால் பொருளுக்கான தேவை என்பது குறைந்திருப்பதால் அல்லது சந்தையில் மாற்றுப் பொருட்கள் என்பவை கிடைக்கலாம் அல்லது வேறு ஏதாவது காரணமாக இருக்கலாம் அவற்றின் மூலம் குறைகின்றதென்றால் நாம் யாரும் அந்த வேரியன்ஸ் என்பதற்கான பொறுப்பை ஏற்கமாட்டோம் நம்மால் வேரியன்ஸ் என்பதை ஆய்வு செய்ய முடிந்தது அதற்கான காரணத்தை கண்டறிய முடிந்தது எடுத்துக்காட்டாக விலை என்பது ஒரு ரூபாயாக இருந்திருந்தால் நாம் என்ன முடிவு செய்தோம் ஆனால் 19000 யூனிட்டுகள் மட்டுமே சந்தையில் விற்பனை செய்ய முடிந்தது நம்மால் 25000 யூனிட்டுகள் விற்பனை செய்ய முடியவில்லை இந்த சூழ்நிலையில் அந்த காரணி என்பது கட்டுப்படுத்தக் கூடியதாக உள்ளது நாம் சந்தையில் எவ்வளவு விற்பனை செய்ய நினைத்திருந்தோம் உண்மையாக சந்தையில் எவ்வளவு விற்பனை செய்தோம் மற்றும் விற்பனை எவ்வாறு உள்ளது அந்த கொடுக்கப்பட்ட கால அளவில் நம்முடைய விற்பனைக்கான 25ஆயிரம் யூனிட்டுகளை விற்பனை செய்ய முடியும் அதேபோல செலவுகளைப் பற்றி நீங்கள் பேசும் பொழுது அது 20000 என்று திட்டமிடப்பட்டுள்ளது மற்றும் உண்மையாக நாம் 15 ஆயிரம் மட்டும் செலவு செய்துள்ளோம் நாம் 5000 ரூபாய் செலவுகளை குறைத்துள்ளோம் ஆனால் இங்கு நீங்கள் சந்தோசம் மட்டும் படக்கூடாது ஆம் நாம் 5000 ரூபாய் சேமித்து உள்ளோம் ஏனென்றால் மாறுபாடு என்பது சாதகமாக உள்ளது இங்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையுடன் இருக்கவேண்டும் அங்கு வேறு ஏதாவது சாத்தியக் கூறுகள் இருக்கலாம் அதனை நாம் மற்றொரு கோணத்தில் பார்க்க வேண்டும் நான் இருபதாயிரம் ரூபாய் செலவுகள் என்று முடிவு செய்துள்ளோம் ஆனால் அதற்காக 20000 கூட தேவை இல்லாமல் இருந்திருக்கலாம் உண்மையான 25 ஆயிரம் யூனிட்டுகள் தயாரிப்பு என்றதற்கு செலவு தேவை என்பது அல்லது திட்டமிடப்பட்ட செலவு என்பது ஏற்கனவே 15 ஆயிரம் ரூபாயாகதான் இருந்திருக்க வேண்டும் எனவே செயல்பாடு என்பது மிக நல்லதாக உள்ளது என்று அதாவது உங்களுடைய திட்டமிடல் என்பது அதிகமாக உள்ளது நீங்கள் செலவுக்கான திட்டமிடலை செய்யும்பொழுது அது அதிகமாக இருந்திருக்கின்றது எனவே எப்பொழுதும் நீங்கள் பேவரபில் வேரியன்ஸ் என்பதையும் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டும் அது செலவு என்பதை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டது அல்ல நம்மால் வளங்கலை சேமிக்க முடிகின்றது அல்லது செலவை குறைக்க முடிகிறது

அது திட்டமிடப்பட்ட தொகை என்பது மிக அதிகமாக இருந்திருக்கின்றது மற்றும் உண்மையான தொகை என்பது அதைவிட குறைவானதாக இருந்திருக்கின்றது எனவே யாருக்கும் அங்கு சிறப்பான சாதனை என்பது இல்லை மற்றும் நாம் எதையும் அதிகமாக சாதிக்கவில்லை என நீங்கள் அதனை இரண்டு கோணங்களிலும் பார்க்க வேண்டும் சிலர் அதிகமான கடின உழைப்பை வழங்கி வளங்களை சேமித்து இருக்கலாம் மற்றும் 20 ஆயிரம் செலவு என்பது 15 ஆயிரம் ரூபாயாக குறைந்திருந்திருக்கலாம் அதற்கு நிச்சயமாக பாராட்டு என்பது தேவைப்படுகின்றது ஆனால் அது அதற்கான காரணமாக இல்லாமல் இருந்திருந்தால் மற்றும் பட்ஜெட்டிங் என்பது குறைபாடு உள்ளதாக இருந்திருக்கின்றது எனவே அதையும் நாம் பார்க்க வேண்டும் மற்றும் நம்முடைய பட்ஜெட் எஸ்டிமட்ஸ் என்பதை சரி செய்ய வேண்டும் எனவே இங்கு ஒரு விஷயத்தை நாம் குறித்துக்கொள்ள வேண்டும் இதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆனால் இப்பொழுது அதை சொல்வது சாலச் சிறந்ததாக இருக்கும் அதாவது நாம் எப்பொழுதும் மாறுபாடு என்பதை மட்டுமே ஆய்வு செய்வது என்பது பயனுள்ளதாக இருக்காது ஒரு நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதன் கீழ் எடுக்கக் கூடிய ஒவ்வொரு முடிவும் இரண்டு விஷயங்களை சார்ந்ததாக இருக்கவேண்டும் அவை செலவு மற்றும் நன்மைகள் செலவு மற்றும் நன்மை என்பனவற்றை மிகவும் ஜாக்கிரதையாக தீவிரமாக கணக்கிலெடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் நாம் பார்வையற்றவர்களாக வேரியன்ஸ் அனாலிசிஸ் என்பதை மட்டுமே செய்யக்கூடாது செலவு மற்றும் நன்மை அதாவது கணக்கியல் அமைப்பில் செலவு மற்றும் நன்மை எடுத்துக்காட்டாக இங்கு எவ்வளவு நெட் வேரியன்ஸ் நெட் வேரியன்ஸ் 1000 ரூபாயாக இருந்திருக்கின்றது அல்லது 1000 டாலர்களாக இருந்திருக்கின்றது அல்லது ஆயிரம் பவுண்டுகளாக இருந்திருக்கின்றது என நீங்கள் அதனை எவ்வாறு வேண்டுமானாலும் அழைக்கலாம் எனவே எவ்வளவு சந்தையில் நாம் விற்பனை செய்கின்றோம் அதாவது 1000 ரூபாய் மட்டுமே அதிகமாக விற்பனை செய்கின்றோம் நம்மளுடைய வருமானம் என்பது ஆறாயிரம் ரூபாய் குறைந்துள்ளது ஆனால் செலவு என்பது 5 ஆயிரம் ரூபாயிலிருந்து தான் குறைந்துள்ளது எனவே லாபம் என்பது ஆயிரம் ரூபாயாக குறைந்துள்ளது எனவே இந்த பிரச்சனையை நாம் சந்திக்க நேரிடும் இப்பொழுது அந்த முழு மாறுபட்டயும் நாம் ஆய்வு செய்கின்றோமென்றால் டோடல் சேல்ஸ் அனாலிசிஸ் என்பதை நீங்கள் செய்வீர்கள் டோடல் காஸ்ட் அனாலிசிஸ் என்பதை நீங்கள் செய்வீர்கள் டோடல் பட்ஜெட் அனாலிசிஸ் என்பதை நீங்கள் செய்வீர்கள் அவர்களுடைய கணக்கிடப்பட்ட மொத்த செலவு என்பது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்குமென்றால் அப்பொழுது மாறுபாடு என்பதை ஆய்வு செய்வது என்பது சிறந்ததாக இருக்காது எனவே அனைத்து இடங்களிலும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் எங்கெல்லாம் எதிர்பார்க்கப்படுகின்ற நன்மை என்பது செலவு என்பதை விட அதிகமாக இருக்கின்றதோ அங்கு தான் மாறுபாடு என்பது ஆய்வு செய்யப்படும் உங்களுடைய செலவு என்பது நன்மையை விட அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றதென்றால் அத்தகைய மாறுபாட்டை நாம் ஆய்வு செய்யப்போவதில்லை எனவே மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதில் அல்லது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதன் கீழ் வரக்கூடிய செயல் மற்றும் எதிர்வினை என்பது செலவு மற்றும் நன்மை ஆகியவற்றை சார்ந்தது ஆகும் இப்பொழுது நாம் மிக விரைவாக ப்ராடக்ட் லைட் சைக்கிள் என்பதைப் பற்றி பேசப் போகின்றோம் ப்ராடக்ட் லைட் சைக்கிள் என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகும் ஏனென்றால் நாம் பட்ஜெட் பிளானிங் மற்றும் கண்ட்ரோலிங் என்பதைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் எனவே நீங்கள் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதை பற்றி பேசும் பொழுது அது ஒரு பொருளை உருவாக்குவதிலிருந்து தொடங்குகின்றது அல்லது அதற்கான யோசனை நம் மனதில் வரும் பொழுது அது தொடங்குகின்றது யாராவது ஒருவரின் மனதில் ஒரு பொருளை சந்தையில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற யோசனை என்பது வரும்பொழுது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பது தொடங்குகின்றது நாம் யோசிக்கிறோம் யோசிக்க ஆரம்பிக்கின்றோம் ஒரு பொருள் என்பது நான்கு படிநிலைகளை கடந்து செல்கின்றது பொருளை உருவாக்கும் நிலை சந்தையில் அறிமுகப்படுத்தும் நிலை சந்தையில் உச்சத்தை அடையும் நிலை மற்றும் வெளியேறும் நிலை இந்த முழு செயல்முறையில் நீங்கள் பல்வேறு விதமான ஆய்வு மற்றும் மேம்பாடுகளை செய்ய வேண்டும் சந்தையில் ஆராய்ச்சி மற்றும் பொருளை மேம்படுத்துவதற்காக அதிக அளவு பணிகளை செய்ய வேண்டியிருக்கும் ஏற்கனவே பொருள் என்பது சந்தையில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் இந்தியாவில் அல்ல வேறு ஏதாவது நாட்டிலுள்ள சந்தையில் அது இருக்கலாம் எனவே இந்தியாவில் உள்ள அல்லது அமெரிக்காவில் உள்ள சந்தை சூழ்நிலைகளை பற்றி ஆராய்ச்சி செய்கின்றீர்களென்றால் ஒரே மாதிரியான சந்தை சூழ்நிலை அங்கு நிலவுகின்றது ஒரே மாதிரியான மக்கள் அந்தப் பொருளை பயன்படுத்துகின்றார்கள் அவர்களுடைய வருமான நிலை என்பது ஒரே மாதிரியாக உள்ளது அவருடைய மற்ற அனைத்து இயல்புகளும் ஒரே மாதிரியாக உள்ளது அதாவது சந்தை சூழ்நிலை அல்லது இயல்புகள் ஒரே மாதிரியாக உள்ளது இத்தகைய சூழ்நிலையில் ஒரு பொருளுக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்படுத்துதல்களுக்கு செல்லக் கூடாது ஆனால் அது எப்படி இந்தியாவுக்கு கொண்டு வரப்படும் சந்தையில் அது எவ்வாறு அறிமுகப்படுத்தப்படும் அந்தப் பொருளை வாங்குபவர்களின் எதிர்வினை எவ்வாறு இருக்கும் அது உண்மையாக மிக மிக முக்கியமான கூறாக இருக்கும் எனவே அங்கு பொருளை தயாரிப்பதற்கான செயல்முறைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் மற்றும் இந்தியா போன்ற சந்தைக்காக எவ்வாறு பொருளை உருவாக்குவது என்பதைப்பற்றி சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் அது அந்த சந்தையில் ஏற்கனவே இல்லாமல் இருக்கின்றது எனவே அந்தப் பொருளை சந்தையில் அறிமுகம் செய்கின்றோம் என்றால் என்ன நடக்கும் நான் உங்களுக்கு ஒரு கதையைச் சொல்லப் போகின்றேன் நீங்கள் ஏங்கர் என்ற நிறுவனத்தின் பெயரை கண்டிப்பாக கேட்டிருக்க வேண்டும் மின்சார உபகரணங்கள் தயாரிக்கும் துறையில் இருந்தார்கள் இப்பொழுது அந்த நிறுவனம் பேனாசோனிக் நிறுவனத்தால் கையகப்படுத்தப்பட்டுவிட்டது நீண்ட காலத்திற்கு முன் அதாவது 1999 அல்லது 2000 என்ற காலகட்டத்தில் தங்கள் நிறுவனத்தை மின்சார உபகரணங்கள் துறையிலிருந்து நுகர்வோர் பொருட்கள் துறைக்கு விரிவுபடுத்த யோசித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் நுகர்வோர் பொருட்கள் துறையில் சில பொருட்களை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் இந்திய சந்தையில் அவர்கள் அறிமுகப்படுத்த நினைத்திருந்த ஒரு பொருள் என்னவென்றால் ஃப்ரூட் பீர் ஃப்ரூட் பீர் என்பதை அறிமுகப்படுத்த நினைத்தார்கள் மற்றும் அதை செய்து முடித்தார்கள் ஏனென்றால் ஃப்ரூட் பீர் என்பது மற்ற நாடுகளில் உள்ள சந்தையில் நன்றாக விற்பனை செய்யக்கூடிய பொருளாகும் நிறைய மக்கள் அதனை பயன்படுத்தினார்கள் அது ஆல்கஹால் என்பது இல்லாத ஒரு பானம் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் அதுமட்டுமல்லாமல் அது உடல்நலத்திற்கும் நன்மை பயக்கக் கூடியது எனவே அவர்கள் என்ன நினைத்திருந்தார்களென்றால் ஃப்ரூட் பீர் என்பது இந்திய சந்தையில் இல்லை இங்கு அது நடைமுறையில் இல்லை எனவே ஏன் அந்தப் பொருளை அறிமுகபடுத்த கூடாது எனவே எவ்வாறு அதனை தயாரிப்பது அந்த பொருளை எவ்வாறு உருவாக்குவது அது ஏங்கர் நிறுவனத்திற்கு சிரமமான விஷயம் அல்ல அவர்களால் அதனை செய்திருக்க முடியும் ஆனால் அதை சந்தைக்கு எவ்வாறு கொண்டு வருவது அந்தப் பொருளை எவ்வாறு அறிமுகப்படுத்துவது அவர்கள் சிலவகையான ஆராய்ச்சிகள் மற்றும் மேம்படுத்தல்கள் செய்தார்கள் மற்றும் இந்திய சந்தைக்கான அந்த பொருளை உருவாக்கினார்கள் பேக்கேஜிங் மற்றும் விநியோக முறையை கூட மற்றும் இறுதியாக சந்தையில் அந்தப் பொருளை அறிமுகப்படுத்திய பொழுது தொடக்கத்தில் அந்த பொருளை இலவசமாக விநியோகிக்க தொடங்கினார்கள் மற்றும் விற்பனை என்பது அதிகரிக்கும் என்று நினைத்தார்கள் இந்த பொருளை வாங்க ஆரம்பிப்பார்கள் மற்றும் அவர்கள் முதலீடு செய்த தொகையை மீட்டெடுத்து விடலாம் என்று நினைத்தார்கள் ஏனென்றால் 1999 2000 ஆண்டுகளில் அவர்கள் 350 கோடி என்ற மிகப்பெரிய தொகையை இந்திய சந்தையில் முதலீடு செய்திருந்தார்கள் நீங்கள் யோசித்துப் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் இது ஒரு பெரிய தொகையாகும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தத் தொகை மிகப் பெரிய தொகையாகும் அவர்கள் குர்கான் என்ற இடத்தில் அவர்களுடைய ஆளையை நிறுவினார்கள் மற்றும் பொருளை தயாரிக்க ஆரம்பித்தார்கள் பொருள் சந்தைக்கு வர ஆரம்பித்தது மற்றும் அதை இலவசமாக மக்களுக்கு வினியோகிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் இறுதியாக மக்கள் அல்லது சந்தை அந்தப் பொருளை நிராகரித்துவிட்டார்கள் எனவே அவர்கள் பட்ஜெட் என்பதை செய்தார்கள் திட்டமிட்டார்கள் சில வகையான அடிப்படை நடவடிக்கைகளை எடுத்தார்கள் ஆனால் இறுதியாக மக்கள் அந்தப் பொருளை நிராகரித்து விட்டார்கள் எனவே நிறுவனம் என்பது இறுதியாக இழப்பை அடைய வேண்டும் என்று ஆகிவிட்டது அந்த திட்டத்தில் மிகப்பெரிய இழப்பை சந்தித்தார்கள் மற்றும் அவர்களுடைய 350 கோடியும் வீணாகிவிட்டது எனவே மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதன் ஒரு பகுதியில் பட்ஜெட்டிங் என்பதைப் பற்றி நீங்கள் யோசிக்கும் பொழுது ஒரு பொருளை அல்லது சேவையை பற்றி திட்டமிட வேண்டும் அது பிளானிங் என்று அழைக்கப்படுகின்றது ஆனால் ஃபைனான்ஷியல் பிளானிங் என்பதற்கு நீங்கள் செல்லும் பொழுது அங்கு பட்ஜெட் என்பதை பற்றி பேசும் பொழுது பட்ஜெட் என்பது செயல்படுத்துதல் என்பதற்கான அடிப்படை என்றும் செயல்படுத்துதல் என்பது கண்ட்ரோல் என்பதன் அடிப்படை என்றும் எப்பொழுதும் சொல்லுவோம் எனவே இது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பது தேவைப்படுகின்றது என்பதைக் குறிக்கின்றது பொருள் சந்தையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது சந்தையில் உச்சத்தை அடைகின்றது அதாவது எடுத்துக்காட்டாக அதிர்ஷ்டவசமாக சந்தையில் வெற்றியடைந்துவிட்டோமென்றால் நாம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் ஒரு நாள் சரிவு என்பது ஏற்படும் மற்றும் மெதுவாக மற்றும் சீராக பொருள் என்பது சந்தையை விட்டு வெளியேறும் அது வெளியேற்றப் பட்டுவிடும் எனவே எங்கும் எந்த ஒரு நிலையிலும் நமக்கு இத்தகைய மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் நுட்பங்கள் தேவைப்படுகின்றன ஆராய்ச்சி மற்றும் மேம்படுத்துதல் வடிவமைத்தல் உற்பத்தி செய்தல் சந்தையிடுதல் விநியோகித்தல் மற்றும் நுகர்வோர் சேவை ஆகியவற்றிற்கும் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பது தேவைப்படுகின்றது சரியா ஏனென்றால் இந்த அனைத்தும் உங்களிடம் உள்ளது ஆனால் அவற்றுக்கான நிதியியல் திட்டமிடல்கள் என்பவை இல்லையென்றால் அவை நிறுவனத்தில் இருப்பதற்கான எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஆராய்ச்சி மற்றும் மேம்படுத்துதல் வடிவமைத்தல் உற்பத்தி செய்தல் சந்தையிடுதல் விநியோகித்தல் மற்றும் நுகர்வோர் சேவை ஆகியவை வேல்யூ செயின் என்று அழைக்கப்படுகின்றது அனைத்து இடங்களிலும் நிதி என்பது உங்களுக்கு தேவைப்படுகின்றது மற்றும் ஏதாவது ஒரு வேல்யூ செயின் என்பதில் அல்லது ஏதாவது ஒரு பொருளின் வேல்யூ செயின் என்பதில் பணத்தை செலவிடுவது பயனுள்ளதாக இருக்குமா அது எவ்வாறு பின்விளைவுகளை கொடுக்கும் இறுதி முடிவு என்பது என்ன எந்த ஒரு இடத்திலும் எண்ணிக்கை என்பதுடன் நாம் தொடர்பு கொண்டு இருப்போம் பட்ஜெட்டிங் என்பதுடன் ஈடுபட்டு இருப்போம் சேல்ஸ் பட்ஜெட் என்பதை நாம் தயார் செய்ய வேண்டும் பர்ச்சேஸ் பட்ஜெட் என்பதை தயார் செய்ய வேண்டும் கேஷ் பட்ஜெட் தயார் செய்ய வேண்டும் பட்ஜெட்டேட் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கௌன்ட் மற்றும் பாலன்ஸ் சீட் ஆகியவற்றை தயார் செய்ய வேண்டும் எனவே மதிப்பு அடிப்படையிலான பட்ஜெட்டிங் என்பதைப்பற்றி நாம் பேசும்பொழுது பைனான்சியல் பட்ஜெட் ஆப்பரேட்டிங் பட்ஜெட் என்பதை மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதைப் பற்றி பேசும் பொழுது பேசுவோம் எனவே இங்கு வெவ்வேறு வகையான வேல்யூ செயின் என்பதன் பணிகள் உள்ளன அவையாவன ஆராய்ச்சி மற்றும் மேம்படுத்துதல் வடிவமைத்தல் உற்பத்தி செய்தல் சந்தையிடுதல் விநியோகித்தல் மற்றும் விற்பனைக்குப் பிந்தைய சேவைகள் அல்லது அதை நீங்கள் நுகர்வோர் சேவைகள் என்று அழைக்கலாம் எனவே இவை சில வகையான பணிகளாகும் சரியா இவை மேனேஜ்மெண்ட் ஆக்கவுண்டிங் என்பதன் சிலவகையான முக்கியமான பணிகளாகும் நமக்கு கட்டுப்பாட்டாளர் என்பவர் உள்ளார் ஜெனரல் அக்கவுண்டிங் என்பது ஒரு பிரிவு இன்டர்ணல் ஆடிட் என்பது ஒரு பிரிவு மற்றும் டாக்ஸஸ் என்பது மற்றொரு பிரிவு பிளானிங் என்பதை பற்றி பேசும் பொழுது அனைத்தையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய பொதுவான உள்ளீடு வெளியீடு செலவு மற்றும் வருமானங்கள் ஆகியவற்றை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் எந்த செலவு தேவைப்படுகின்ற செலவு எந்த அளவுக்கு அதை செய்யலாம் என்பதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் மற்றும் சந்தையில் பொருளை விற்பதற்காக வரி என்பதன் தாக்கம் எவ்வாறு இருக்கும் மற்றும் அது எவ்வாறு நம்முடைய நிதி நிலையை பாதிக்கும் ஆகியவற்றை யோசிக்கவேண்டும் மறுபடியும் இது மிக மிக முக்கியமான கூராகும் மற்றும் அவற்றை பற்றி நாம் பேசுவோம் கண்ட்ரோலர் என்பவரின் பணியை பற்றி நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்றாள் கண்ட்ரோல் என்பதை செய்வதற்கு திட்டமிடுகிறீர்கள் என்றால் யார் அதனை செய்வார் நாம் எதனை கட்டுப்படுத்தவேண்டும் முதலில் நாம் திட்டமிடுவோம் அதனை செயல்படுத்துவோம் மற்றும் அதன் பிறகுதான் நம்மால் கட்டுப்படுத்த முடியும் அறிக்கை அளித்தல் மற்றும் விளக்கமளித்தல் மதிப்பீடுகள் மற்றும் ஆலோசித்தல் வரியை நிர்வகித்தல் என்பவை மிக முக்கியமான விஷயங்கள் ஆகும் நீங்கள் வரி அமைப்பு என்பதைப் பற்றியும் திட்டமிட வேண்டும் எவ்வளவு விற்பனையை நாம் எதிர்பார்க்கின்றோம் எவ்வளவு லாபத்தை நாம் எதிர்பார்க்கின்றோம் மற்றும் எவ்வளவு வரி நாம் செலுத்த வேண்டியிருக்கும் பொருளை சந்தையில் விற்பனை செய்வதற்கு முன்னால் நாம் வரியை செலுத்த வேண்டியிருக்கும் அதாவது லாபத்தை ஈட்டுவதற்கு முன்னால் அதை செலுத்த வேண்டும் முதலில் எக்சைஸ் டூட்டி என்பது இருந்தது ஆனால் இப்பொழுது அதனை நாம் ஜிஎஸ்டி என்று அழைக்கின்றோம் ஜிஎஸ்டி என்பதையும் நாம் செலுத்த வேண்டும் ஜிஎஸ்டி என்பதன் தாக்கம் எவ்வாறு இருக்கலாம் அது பொருளின் விலையை எவ்வாறு அதிகரிக்கும் மற்றும் அத்தகைய வரியை எவ்வாறு ஈடுகட்டுவது மற்றும் எவ்வாறு அதனை அரசாங்கத்திற்கு செலுத்துவது அரசாங்கத்திற்கு அறிக்கை அளித்தல் சொத்துக்களை பாதுகாத்தல் பொருளாதார மதிப்பீடுகள் எனவே விரைவாக நாம் இந்த காரணிகளைக் கொண்டு விரைந்து செல்லலாம் பொருளாளர் என்பவரின் பணிகள் என்னென்ன மூலதனம் என்பதைப்பற்றிய விஷயங்கள் என்னென்ன இதுதான் நிதி துறையின் நிறுவனத்தில் உள்ள ட்ரெஸ்ஸரி டிபார்ட்மெண்ட் என்பதன் பணிகள் ஆகும் எங்கிருந்து நிதி என்பது வரும் எவ்வளவு நிதி தேவைப்படுகின்றது என்பது முக்கியமான பணியாகும் முதலீட்டாளர்கள் என்பவர்களுடனான தொடர்பு எவ்வாறு இருக்கும் குறுகிய காலத்திற்கான நிதி என்பது எங்கிருந்து வரும் வங்கியியல் சம்பந்தமான மற்றும் பல்வேறு வகையான ஆவணங்களை எவ்வாறு பாதுகாத்து வைப்பது கடன் அளித்தல் மற்றும் அதனை வசூல் செய்தல் முதலீடு செய்த மற்றும் ஆபத்து மேலாண்மை அதாவது காப்பீடு இந்த அனைத்து விஷயங்களையும் நிதி உள்ளீடுகள் என்பதன் அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும் அடுத்தபடியாக இப்போதைய மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதன் நிலையைப் பற்றி நீங்கள் பேசும்பொழுது இரண்டு முதல் மூன்று விஷயங்களை முக்கியமாக பார்க்கலாம் முதலாவது விஷயம் என்னவென்றால் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கான காரணிகள் உதாரணமாக தயாரிப்பு அடிப்படை என்பதிலிருந்து சேவை அடிப்படையிலான பொருளாதாரம் என்பதற்கு மாற்றம் அடைவது இது முதலாவது மாற்றமாகும் உலக அளவில் போட்டி என்பது அதிகரித்தது இது இரண்டாவது விஷயமாகும் இந்திய பொருளாதாரத்தை பற்றி பேசும் பொழுது மற்றும் ஜிடிபி என்பதற்கு பங்களிக்க கூடிய துறைகளான விவசாயத்துறை தொழில் துறை மற்றும் சேவைத்துறை ஆகியவற்றைப் பற்றி பேசலாம் எனவே இந்த விகிதாச்சாரத்தில் விவசாயம் என்பது அதிகப்படியான பங்கை கொண்டிருந்தது அடுத்தபடியாக தொழில்துறை என்பது தனது பங்களிப்பை கொண்டிருந்தது மற்றும் சேவை துறை என்பது மிகமிகக் குறைவான பங்கை கொண்டிருந்தது சரியா எனவே இன்று நமது நாட்டின் ஜிடிபி அல்லது ஜிஎன்பி என்பதற்கு சேவைத்துறை என்பது அதிகப்படியான பங்களிப்பை வழங்கி இருக்கின்றது இரண்டாவது முக்கியமான நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற காரணி என்னவென்றால் உலக அளவில் அதிகரித்த போட்டியாகும் ஏனென்றால் 1991 ஜூலை 24 அன்று இந்தியாவானது உலகப் பொருளாதாரமாக உருவெடுத்தது மற்றும் அதன் காரணமாக பன்னாட்டு நிறுவனங்கள் நமது நாட்டுக்கு வரலாம் மற்றும் நமது நாட்டை விட்டு வெளியேறலாம் எனவே இது போட்டி என்பதை அதிகரித்தது மற்றும் நமது நாட்டில் தொழில் மற்றும் தொழில்துறை செயல்பாடு ஆகியவற்றை அதிகரித்த போட்டி என்பது அதிக அளவில் பாதித்தது அல்லது நிறுவனத்தின் செயல்பாட்டை பாதித்தது அதாவது விலை என்ற பகுதி மிக மிக போட்டிதுவம் வாய்ந்ததாக உள்ளது மக்களுக்கு அல்லது நுகர்வோருக்கு தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு என்பது ஏற்பட்டுள்ளது அவர்கள் தங்களுடைய பொருளுக்கான செலவை கட்டுப்படுத்த முடியவில்லையென்றால் கண்டிப்பாக அவர்களுக்கான விலையை இழந்துவிடுவார்கள் மற்றும் சந்தையில் போட்டியாளர்கள் மிக மிக குறைவான விலைக்கு பொருளை விற்பனை செய்கின்றார்களென்றால் அல்லது சந்தையில் மிக குறைவான விலை நிலவுகின்றது என்றால் எதற்காக வாடிக்கையாளர்கள் நம்மை சார்ந்து இருக்க வேண்டும் 1991க்கு முன்னால் இந்தியாவின் மிகப்பெரிய சந்தையை ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் நிர்வகித்து கொண்டிருந்தது எடுத்துக்காட்டாக செய்ல் என்ற நிறுவனத்தை பற்றி உங்களிடம் பேசியிருந்தேன் நாட்டின் அனைத்து சந்தைகளுக்குமாண பொருளை வழங்கினார்கள ஒரு மில்லியன் அளவு மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய நாட்டில் ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் இரும்பு என்பதை உற்பத்தி செய்து கொண்டிருந்தது நீண்ட காலத்திற்கு முன்னால் ஏர் இந்தியா என்ற நிறுவனம் மட்டுமே வான்வழி போக்குவரத்து சேவையை வழங்கிக் கொண்டிருந்தது இப்பொழுது வெவ்வேறு வாய்ப்புகள் நமக்கு உள்ளன தொலைத்தொடர்புத் துறையை பற்றி பேசும்பொழுது அங்கு முன்னர் டிஓடி என்று சொல்லக்கூடிய டிபார்ட்மென்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் என்ற ஒன்று மட்டும் இருந்தது பின்னர் அது பிஎஸ்என்எல் என்று மாற்றப்பட்டது ஆனால் இன்று நிறைய கம்பெனிகள் அங்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது மற்றும் புதுவிதமான திட்டங்கள் சந்தையில் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கின்றன மற்றும் இறுதியாக வாடிக்கையாளர்கள் அரசன் என்ற நிலையில் உள்ளார்கள் எங்கு நீங்கள் போக நினைக்கின்றீர்கள் யாருடன் போக நினைக்கின்றீர்கள் யாரை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் உங்களது தேவைகளை நிறைவு செய்ய யாரை அனுமதிக்கிறார்கள் மற்றும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது உங்களுடைய விருப்பம் எனவே சேவை அடிப்படையிலான தொழிலாக இருப்பதால் இந்த மூன்று துறைகளின் பங்கைப் பற்றி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சேவைத்துறை என்பது அதிகப்படியான பங்கை வழங்குகின்றது அது 55 தயாரிப்பு துறை என்பது அடுத்த கட்டத்தில் உள்ளது மற்றும் விவசாயத்துறை என்பதன் பங்கு மிகவும் குறைந்துள்ளது எனவே முன்னர் இருந்த பங்களிப்புடன் ஒப்பீடு செய்யும் பொழுது இப்பொழுது நமக்கு எதிர்மறையான பங்களிப்பு என்பது கிடைத்துள்ளது மற்றும் ஒரு நாட்டின் பட்ஜெட்டிங் என்பதன் எல்லைகளை பார்க்கும்பொழுது போட்டி என்பது மற்றொரு முக்கியமான காரணியாகும் அது முழுவதுமாக மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மற்றும் இப்பொழுது நாம் நம்முடைய வாடிக்கையாளர்களைப் பற்றி மிக கவனமாக யோசிக்க வேண்டும் மற்றும் சந்தையில் நிலைத்திருக்க மற்றும் மக்களுக்கு தேவையானவற்றை வழங்குவதற்காக மிக தந்திரமான முடிவுகளை எடுத்தாக வேண்டும் எனவே தற்போதைய மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பது சேவை துறை உலக அளவில் அதிகரித்துள்ள போட்டி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியவற்றிற்கான முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது தொழில்நுட்பம் என்பது மிகவும் முன்னேறியுள்ளது அது நம்முடைய உற்பத்தி செலவை குறைக்க உதவியிருக்கின்றது மற்றும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இப்பொழுது நாம் உலக பொருளாதாரமாக இருக்கின்ற காரணத்தால் தொழில்நுட்பம் என்பதை எங்கிருந்து வேண்டுமானாலும் பெற்றுக் கொள்ளலாம் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம் இந்தியாவில் கிடைக்கவில்லை என்றால் அதனை வேறு ஏதாவது ஒரு பொருளாதாரத்தில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எனவே ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் என்பது ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது மற்றும் நாம் அன்றாடம் தொடர்ச்சியாக மிக மிக தந்திரமான முடிவெடுத்தல்களை செய்யவேண்டும் மற்றும் அத்தகைய முடிவுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஏதாவது ஒன்று தவறாக செல்கின்றது என்றால் நாம் அதற்கான சரிசெய்யும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவே மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்ற பாடத்தைப் பற்றி உங்களால் சிந்திக்க முடியும் அதாவது உங்களுடைய நிதியியல் அல்லது கணக்கியல் தகவல்களை எவ்வாறு சரியான முறையில் பயன்படுத்தினால் அது எந்த அளவு உங்களுடைய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த செயல்பாட்டுக்கு மற்றும் நிதி நிலைமைக்கு உதவி செய்யும் என்பதை உங்களால் சிந்திக்க முடியும் நான் இத்துடன் முடிக்கின்றேன் மற்றும் மேலும் சில விவாதங்களை மற்றும் இந்த பாடம் சம்பந்தமான அடிப்படை விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பில் விவாதிப்போம்